கடிகார வடிவமைப்பு குறித்த விவாதத்தைத் தொடர்வோம் கடைசி சொற்பொழிவில் வளைவு நடுக்கம் அமைவு நேரம் மற்றும் வைப்பு நேரம் போன்ற சில அளவுருக்கள் பற்றிப் பேசினோம் மேலும் குழாய் தொடரை செயல்படுத்தும் போது இடையில் சில தர்க்க சுற்றுகள் கொண்ட சேமிப்பக நிலைகள் இருக்கும் மற்றும் அதிகபட்ச கடிகார சுழற்சி நேரத்தை தீர்மானிப்பதில் அவை எவ்வாறு பங்கு வகிக்கின்றன என்பது பற்றியும் பார்த்தோம் எனவே இந்த சொற்பொழிவில் கடிகார வளைவை பாதிக்கும் பல்வேறு காரணிகளைப் பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் இலை முனை என்ற ஒன்றை பயன்படுத்தினோம் இதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் எனவே ஒரு சிப் உள்ளது வெளிப்புற கடிகார சமிக்ஞை உள்ளது அது வெளியில் இருந்து வருகிறது கடிகார சமிக்ஞையை உள்ளீடு அளிக்க வேண்டிய பல முனைய புள்ளிகள் உள்ளன இவை இலை முனை அல்லது கடிகார வலையமைப்பின் இலை புள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே கடிகார வலையமைப்பில் இந்த சமிக்ஞையை இந்த முனைய புள்ளிகள் ஒவ்வொன்றிலும் இணைக்க வேண்டும் இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றிலும் இதை இணைக்க வேண்டும் இவை இலை முனைகள் அல்லது இலை புள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே வளைவை பாதிக்கும் முதல் காரணி வலையமைப்பின் மின் சமச்சீர்நிலை ஆகும் மின் சமச்சீர் என்றால் என்ன மின் சமச்சீர் என்பது எங்கிருந்தோ கடிகாரத்தை உருவாக்கி அதை அனுப்பி அல்லது பல இலை அல்லது முனைய புள்ளிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது இப்போது மின் சமச்சீர் என்பது இந்த பாதைகள் ஒவ்வொன்றின் மின் தாமதம் என்னவாக இருக்கும் என்பதாகும் அவை எந்தவொரு காரணிகளையும் சார்ந்து இருக்கும் ஏனென்றால் எந்தவொரு பரிமாற்றக் கோட்டையும் நீங்கள் அறிவீர்கள் எதிர்ப்பு இருக்கும் மற்றும் பாதையில் கொள்ளளவு பாதிப்பு மற்றும் தூண்டல் விளைவுகளையும் குறிக்கிறது எனவே இந்த கம்பிகளில் ஒவ்வொன்றின் தாமதமும் தோராயமாக சமமானதாக இருக்கும் வகையில் கம்பிகளை அமைத்தால் ஒருவித சமச்சீர்நிலையை அடையலாம் வலையமைப்பின் மின் சமச்சீர்நிலையால் இது குறிக்கப்படுகிறது எனவே இங்கே முதலாவது வலையமைப்பின் மின் சமச்சீர்நிலை இந்த வரைபடத்தில் Δ1 இந்த பாதையின் தாமதம் என்றால் Δ 2 என்பது இந்த பாதையின் தாமதம் மற்றும் இந்த பாதையின் தாமதத்தில் நாம் விரும்புவது என்னவென்றால் இந்த தாமதங்கள் அனைத்தும் ஏறக்குறைய சமமாக இருக்க வேண்டும் இது நாம் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை இந்த தாமதம் மின் தாமதத்தின் அடிப்படையில் உள்ளது அங்கு நாம் எதிர்ப்பு மற்றும் கொள்ளளவு பாதிப்புகளை இணைத்துக்கொள்கிறோம் அடுத்து கடிகார இடையகங்கள் மற்றும் ஒன்றோடொன்று இணைப்புகளின் செயல்முறை மாறுபாடு ஆகும் கடிகார இடையகம் என்பதை மீண்டும் விரிவாக விவாதிப்போம் இதன் பொருள் இந்த கடிகாரங்கள் சமிக்ஞைகளை ஒரு வகையான சமிக்ஞையில் காணலாம் அங்கு ஆயிரக்கணக்கான இலை முனைகள் இருக்கலாம் ஆயிரக்கணக்கான இலை கடிகாரங்கள் அல்லது இன்னும் அதிகமாக இருக்கலாம் எனவே ஒரு கோடு நேரடியாக ஆயிரம் பிற புள்ளிகளுடன் இணைக்கப்படும் என்று எதிர்பார்க்க முடியாது எனவே சில வகையான இடையகம் தேவை தற்போதைய இடையகமானது பல்வேறு கடிகார புள்ளிகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கலாம் அல்லது இதுபோன்ற ஒருவித இடையக வலையமைப்பை கொண்டிருக்கலாம் எனவே இங்கிருந்து உள்ளீடு அளிக்கலாம் எனவே நிச்சயமாக இணை நீளம் இருக்கும் திறன் பாதிப்புகளை மற்றும் இந்த இடையகங்களின் தாமதத்தையும் எழுப்புகிறது இவை இரண்டும் இங்கே முக்கியமானதாக இருக்கும் எனவே செயல்முறை மாறுபாடு என்பது இவை புனையப்படும்போது ஒரு இடையகத்திலிருந்து மற்றொன்றுக்கு சில வேறுபாடுகள் இருக்கும் எனவே 2 இடையகத்தின் தாமதத்தின் அடிப்படையில் சரியாக ஒத்ததாக இருக்க முடியாது எனவே அந்த வளைவுகள் அறிமுகப்படுத்தப்படலாம் ஐ சுற்றுகளில் மற்றொரு பண்பு ஒரு சுற்று தாமதம் மற்றும் ஒருவித துணை சுற்றுகளின் தாமதம் ஆகும் இது மின்சாரம் சார்ந்தது எனவே சிப்புக்குள் மீண்டும் இயல் ரீதியான பாதிப்பு இருப்பதால் அது ஒட்டுண்ணி பாதிப்பு மின்சார விநியோகத்தில் மாறுபாடு இருந்தால் விளையும் சுற்றுகளின் தாமதத்தில் பிளஸ் மைனஸ் மாறுபாடும் இருக்கும் இது மீண்டும் வளைவை அறிமுகப்படுத்துகிறது எனவே மூன்றாவது கடிகார சேமிப்பின் மின்சார மாறுபாடு கடிகார இலை முனைகளுக்கு வழிவகுக்கும் அனைத்து பாதைகளுக்கும் இணைக்கும் திறன் மின் ஒத்ததாக இருக்காது அவற்றில் சிலவற்றின் திறன் மற்றவற்றின் இணைப்பை பாதிக்கிறது மற்ற இணைப்புடன் ஒப்பிடுகையில் ஏற்கனவே அதை இயக்குகிறோம் எனவே சில இணைப்புகள் அதை அதிக அளவு தாமதப்படுத்தலாம் எனவே இது ஒரு பிரச்சினை இது கவனிக்கப்பட வேண்டியது மற்றும் வெப்பநிலை மாறுபாடும் ஆகும் சிப்பை சரியான வழியில் வடிவமைக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பது சிலிக்கானின் சில பகுதி மற்ற பகுதியை விட அதிகமாக வெப்பமடையக்கூடும் இந்த பெரும்பாலான சாதனங்களின் இயற்பியல் அளவுருக்கள் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் அவை கணிசமாக வேறுபடுகின்றன என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள் எனவே சிப்பின் ஒரு பகுதி மற்ற பகுதியை விட வெப்பமாக இருந்தால் ஒரு பகுதியின் தாமதம் மற்ற பகுதியின் தாமதத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கலாம் எனவே இதனால் வளைவுகள் அறிமுகப்படுத்தப்படலாம் எனவே இதுபோன்ற பல காரணிகள் உள்ளன அதற்காக வளைவுகள் உருவாக்கப்படலாம் அத்தகைய மாறுபாடு விளைவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் அவற்றில் சில கட்டுப்படுத்த கிட்டத்தட்ட சாத்தியமற்றது இதை முந்தைய சொற்பொழிவில் அறிமுகப்படுத்தியுள்ளோம் எனவே கடிகார அகலத்தைப் பற்றி பேசுவோம் கடிகார அகலம் கடிகார காலத்திற்கு சமமாக இருக்காது கடிகார அகலம் என்பது எவ்வளவு நேரம் கடிகாரம் அதிகமாக உள்ளது என்பதையே குறிக்கிறது ஏனென்றால் கடிகாரம் மீண்டும் உயர்ந்து மீண்டும் குறைவாக செல்கிறது கடிகார அகலம் என்பது கடிகாரம் அதிகமாக இருக்கும் காலமாகும் சில ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு குறைந்தபட்ச நேரத் தேவை இருக்கலாம் ஃபிளிப் ஃப்ளாப் சரியாக வேலை செய்ய கடிகார சமிக்ஞையானது குறைந்தபட்ச நேர காலம் அதிகமாக இருக்க வேண்டும் விளிம்பில் தூண்டப்பட்ட ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பைக் கொண்டிருக்கலாம் அதாவது 0 முதல் 1 வரை குறைவிலிருந்து உயர்வாக எதிர்பார்க்கிறோம் கடிகார உள்ளீட்டு விளிம்பில் வருவதைக் குறிக்கிறது அது தூண்டப்பட்டு உள்ளீட்டு மதிப்பைச் சேமிக்கும் ஆனால் கடிகாரத்திற்குப் பொருந்தக்கூடிய துடிப்பு மிகவும் குறுகலாக இருந்தால் ஃபிளிப் ஃப்ளாப்பை பதிவு செய்ய முடியாது எடுத்துக்காட்டாக ஒரு பைக்கோசெகண்ட் அகல துடிப்பு இது வழக்கமாக ஃபிளிப் ஃப்ளாப்பைத் தூண்டுவதற்கு போதுமானதாக இருக்காது அந்த துடிப்பு குறைந்தபட்ச அகலமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் ஃபிளிப் ஃப்ளாப் விளிம்பைக் கண்டுபிடித்து சரியான வழியில் வேலை செய்ய முடியும் அதுதான் கடிகார அகல கட்டுப்பாடு இந்த அமைவு நேரம் வருகிறது இது பொதுவாக t அமைவு அல்லது t su ஆகிய இரண்டாலும் குறிக்கப்படுகிறது எனவே இதை மீண்டும் செய்யலாம் கடிகார விளிம்பு தோன்றுவதற்கு முன்பு ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான உள்ளீடு நிலையானதாக இருக்க வேண்டிய நேரம் இது எனவே தூண்டப்பட்ட நேர்மறை விளிம்பிற்கு இது ஒரு உயர் விளிம்பாகும் எதிர்மறை விளிம்பைத் தூண்டுவதற்கு இது குறைந்த விளிம்பாகும் எனவே விளிம்பு வருவதற்கு முன்பு தரவை உள்ளீட்டில் வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச நேரம் என்ன இது அமைவு நேரம் என்று அழைக்கப்படும் வைப்பு நேரம் அமைவு நேரம் என்பது கடிகார விளிம்பு வருவதற்கு முன்பு உள்ளீட்டு தரவைப் பயன்படுத்த வழங்கப்பட வேண்டிய நேரம் இது அமைவு நேரம் இதேபோல் வைப்பு நேரம் என்பது t ஹோல்ட் அல்லது t h என்று குறிக்கப்படுகிறது t ஹோல்ட் நினைவுபடுத்துகிறது இது கடிகார விளிம்பு வந்த பிறகு செயல்பாட்டுக்கு வருகிறது ஆகவே விளிம்பைப் பொறுத்து கடிகார மாற்றங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மாறிய பின் ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான உள்ளீடு நிலையானதாக இருக்க வேண்டிய நேரம் இது எனவே ஒரு கடிகார விளிம்பு இருக்கும்போது விளிம்பு வருவதற்கு முன்பு குறைந்தபட்ச நேரம் இருக்க வேண்டும் தரவை நிலையானதாக வைத்திருக்க வேண்டும் மேலும் விளிம்பு வந்த பிறகு எனது தரவை நிலையானதாக வைத்திருக்க வேண்டும் விளிம்பு வரும்போதெல்லாம் அது நடக்கும் என்பது அல்ல நான் உடனடியாக எனது தரவை அகற்றுவேன் அனால் வைப்பு நேரத்திற்குப் பிறகு அல்லது கடிகார விளிம்பு வருவதற்கு முன்பு தரவை அகற்ற முடியும் தரவை சற்று முன் பயன்படுத்த வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக முன்னணி விளிம்பு ஃபிளிப் ஃப்ளாப்ற்கு விளிம்பு இங்கே வருகிறது இதுவே நேரம் எனவே உள்ளீட்டுத் தரவு இங்கிருந்து தொடங்கி தயாராக இருக்க வேண்டும் மேலும் தொடர்ந்து பயன்படுத்தப்பட வேண்டும் இது அமைவு நேரம் இது வைப்பு நேரம் இது நினைவில் கொள்ள வேண்டும் இவை பரப்புதல் தாமதங்கள் ஆகும் பரப்புதல் தாமதங்கள் என்பது கடிகார விளிம்பிலிருந்து தொடங்கி வெளியீடு மாற எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது என்பதாகும் எனவே வெளியீடு என்பது ஃபிளிப் ஃப்ளாப்பின் வெளியீடு அல்ல ஃபிளிப் ஃப்ளாப் மற்றும் தர்க்கம் மொத்த தாமதம் பரப்புதல் தாமதம் ஆகும் கடிகார விளிம்பிலிருந்து தொடங்கி வெளியீடு கிடைக்கும் வரை அதிகபட்ச பரப்புதல் தாமதங்கள் என்ன எனவே இது குறைந்த முதல் உயர்ந்ததாகவோ அல்லது உயர்ந்ததாகவோ இருக்கலாம் எனவே கடிகார விளிம்பைப் பொறுத்து அது t p குறைந்த முதல் உயர்ந்ததாக அல்லது t p உயர்விலிருந்து குறைந்ததாக இருக்கலாம் பரப்புதல் தாமதம் உள்ளது எனவே அமைவு மற்றும் வைப்பு உயர்ந்ததாக உள்ளது எனவே இங்கே அதை வரைபடமாகக் காட்டுகிறேன் நீங்கள் அதை மிக தெளிவாகக் காணலாம் எனவே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளது உள்ளீடு வருகிறது இதுதான் உள்ளீடு இங்கே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பைக் காட்டுகிறேன் ஆனால் ஒரு குழாய் தொடரில் ஒரு பிளிப் ஃப்ளாப் இருக்கும் அதனால்தான் திசையன் குறியீட்டில் காண்பிக்கிறேன் உள்ளீட்டு தரவு வருகிறது இந்த குறியீட்டின் பொருள் தரவு மாறுகிறது எனவே இங்கே புதிய தரவு வருகிறது எனவே புதிய தரவு உள்ளீட்டிற்கு வந்த பிறகு குறைந்தபட்ச நேரம் t அமைவுக்காக அதை நிலையானதாக வைத்திருக்க வேண்டும் அதன் பிறகு மட்டுமே கடிகார விளிம்பு வர முடியும் கடிகார விளிம்பு வந்தபிறகு தரவை இன்னொரு முறை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் எனவே தரவு கடிகாரத்திற்கு முன் அல்லது பிறகு குறைந்தபட்ச நேரமாவது நிலையாக இருக்க வேண்டும் இது அமைவு மற்றும் வைப்பு நேரத்தின் தேவை ஆகும் ஆகவே தரவை ஒரு காலத்திற்கு நிலையானதாக வைத்திருக்க வேண்டும் இது t செட்அப் மற்றும் t ஹோல்ட்டை விட அதிகமாக இருக்க வேண்டும் கட்டுப்படுத்தப்பட்ட முள் என்பது சரியான நேர உள்ளீட்டுத் தரவுக்கு இதுபோன்ற நேரத்தைக் கட்டுப்படுத்த வேண்டும் எனவே இது போன்ற ஒரு காட்சியைப் பார்ப்போம் இது நான் அறிமுகப்படுத்திய D ஃபிளிப் ஃப்ளாப்பின் வெவ்வேறு நேரத்தைக் காட்டுகிறது எனவே கடிகார சமிக்ஞை வருகிறது கடிகார துடிப்பின் அகலம் t w என்று பார்த்தோம் கடிகாரம் வருவதற்கு முன்பு D உள்ளீடு குறைந்தபட்சம் t அமைவு நேரத்தைப் பயன்படுத்த வேண்டும் கடிகாரம் வருவதற்கு முன்பும் பின்பும் அது தொடர்ந்து இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் t ஹோல்ட் நேரம் துணை அமைவு மற்றும் பிடிப்பு மற்றும் இந்த t பரப்புதல் hl என்பது கடிகார விளிம்புகள் வந்த பிறகு மற்றும் இந்த Q வெளியீடு எவ்வளவு நேரம் கிடைக்கும் என்பதை பொறுத்ததாகும் எனவே D பயன்படுத்தப்பட்ட பிறகு கடிகாரம் செல்கிறது சில t p hl இங்கே இருக்கலாம் முக்கிய வெளியீடு கிடைக்கிறது Q இங்கே மாற்றம் பெறுகிறது எனவே இந்த வைப்பு நேரம் t p hl இவை நாம் விவாதித்த நேரங்கள் அமைவு நேரம் வைப்பு நேரம் கடிகார அகலம் மற்றும் பரப்புதல் தாமதம் கடிகாரத்தின் போலோவைப் பொறுத்து உயர்விலிருந்து குறைந்த அல்லது குறைந்த முதல் உயர்ந்ததாக இருக்கும் இப்போது கேஸ்கேடிங் ஃபிளிப் ஃப்ளாப் பற்றி பார்ப்போம் இப்போது ஒவ்வொன்றாகப் பார்க்க வேண்டிய நேர சிக்கல்கள் நிறைய உள்ளன எனவே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் பரப்புதல் தாமதம் வைப்பு நேரத்தை மீறினால் சிக்கல் இருக்கலாம் இரண்டாவது கட்டம் செய்ய முடியும் இது முதல் ஃபிளிப் ஃப்ளாப்பின் வெளியீடு மாற்றப்படுவதற்கு முன் உள்ளீடு ஆகும் வைப்பு நேரம் என்பது மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டும் கடிகார விளிம்பு சரியாக வந்தபின் தரவை நிலையானதாக வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச நேரம் வைப்பு நேரம் எனவே கடிகாரம் ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு வழங்கப்படுகிறது எனவே கடிகாரங்கள் வந்த பிறகு உள்ளீட்டை குறைந்தபட்சம் நிலையானதாக வைத்திருக்க வேண்டும் எனவே ஃபிளிப் ஃப்ளாப்பின் பரப்புதல் தாமதங்கள் ஏதோவொன்றாகும் எனவே கடிகாரம் வந்த பிறகு சிறிது தாமதத்திற்குப் பிறகு இந்த வளைவு பங்கு நிலையானதாகிவிடும் மேலும் அந்த தாமதம் பிடிப்பு நேரத்தை மீறினால் அதாவது இரண்டாவது ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு அந்த குறைந்தபட்ச நேரம் கிடைக்காது இது சரியாக பதிலளிக்க முடியும் எனவே நேரத்தில் பிழை இருக்கலாம் இப்போது இந்த வரைபடம் சரியான காட்சியைக் காட்டுகிறது எனவே என்ன இருக்க வேண்டும் அதே 2 ஃபிளிப் ஃப்ளாப் ஒன்று மற்றொன்றுக்கு உள்ளீடு அளிக்கப்படுகிறது எனவே கடிகாரம் கடைசியாக காட்டப்பட்டுள்ளது இது கடிகாரம் ஆகும் எனவே இங்கே நான் இதைக் காட்டுகிறேன் கடிகார விளிம்பிற்கு முன் உள்ளீட்டுத் தரவு குறைந்தபட்சம் t அமைவு நேரத்திற்குப் பயன்படுத்தப்படுகிறது கடிகார விளிம்பு வந்த பிறகு இந்த உள்ளீடு நிலையானதாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அது உண்மையில் நிலையானது அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குறைந்தபட்சம் இது இவ்வளவு இருக்க வேண்டும் இடையில் சில சுற்றுகள் உள்ளன அல்லது இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பின் பரவல் தாமதம் மற்றும் இந்த வரியைக் கூறலாம் இது t p hl என்று வைத்துக்கொள்வோம் எனவே ஒரு உள்ளீடு இந்த நேரத்திற்கு நிலையானதாக இருக்க வேண்டும் மேலும் இந்த t p hl Q0 க்குப் பிறகுதான் நிலை உரிமையை மாற்றும் மீண்டும் அடுத்த கடிகாரத்தில் Q1 ஆகும்போது Q0 1 ஆகிறது அடுத்த கடிகாரத்தில் Q1 மீண்டும் t p hl t அமைவு மற்றும் t p hl தாமதத்திற்குப் பிறகு 1 ஆக மாறும் எனவே இந்த வழியில் ஃபிளிப் ஃப்ளாப் சரியாக வேலை செய்யும் இது செயல்பாட்டின் சரியான காட்சி இப்போது 2 தொடர்ச்சியான நிலைகளுக்கு இடையில் கடிகார வளைவு இருக்கும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்களின் வழிமுறைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் அதை ஒவ்வொன்றாக சில எடுத்துக்காட்டுகளாகப் பார்ப்போம் இங்கே ஒரு இன்வெர்ட்டரை இங்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம் 2D ஃபிளிப் ஃப்ளாப்புகள் உள்ளன கடிகார உள்ளீடுகள் C1 C2 ஆகும் C1 என்பது நேர்மறை விளிம்பு தூண்டப்படுகிறது C2 என்பது எதிர்மறை விளிம்பில் தூண்டப்படுகிறது எனவே இன்வெர்ட்டர் காரணமாக ஒரே கடிகாரம் அவை இரண்டையும் தூண்டும் ஆனால் இந்த இன்வெர்ட்டர் C2 சிறிது தாமதமாகிவிடும் என்பதைக் காண்பிப்பதற்காக மட்டுமே அறிமுகப்படுத்துகிறோம் C1 க்குப் பிறகு கடிகாரம் C2 வளைந்திருக்கும் இங்கே நாம் ஒரு கணக்கீட்டு சுற்று வைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எளிய OR வாயில் இங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த இன்வெர்ட்டரின் தாமதத்தை இங்கே புறக்கணிக்கிறோம் எனவே C1 மற்றும் C2 ஆகியவை ஒரே நேரத்தில் C1 இன் 0 முதல் 1 வரையிலும் C2 இன் 1 முதல் 0 வரை ஒன்றாக இருக்கிறது எனவே அதன் பிறகு ஃபிளிப் ஃப்ளாப்பின் தாமதம் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பின் தாமதம் மற்றும் OR வாயிலின் தாமதம் OR வாயிலின் தாமதம் மற்றும் அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான அமைவு நேரம் ஆகியவை இருக்கும் அடுத்த கடிகாரம் வருவதற்கு முன் இந்த பரப்புதல் தாமதத்திற்குப் பிறகு D2 இந்த நேரத்திற்கு நிலையானதாக இருக்க வேண்டும் தாமதம் அல்லது இந்த D2 இன் வெளியீடு 1 ஆக இருக்கும் ஏனெனில் OR இன் தாமதத்திற்கு பிறகு Q1 ஆனது 1 ஆக மாறியது OR இன் இந்த வெளியீடு 1 ஆகிறது இது குறைந்தபட்ச அளவு t அமைப்பிற்கு நிலையானதாக இருக்க வேண்டும் t இல் u இருந்தால் அது சரியாக வேலை செய்யும் எனவே இந்த துடிப்பு t w இன் அகலம் அதிகபட்சமாக ஃபிளிப் ஃப்ளாப் பரப்புதல் தாமதத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் அதிகபட்ச லாஜிக் சர்க்யூட் இந்த வரிசை தாமதப்படுத்துகிறது பிளஸ் நேரம் அமைத்தல் இந்த 3 விஷயங்களும் ஒன்றாக எடுக்கப்பட்டுள்ளன கடிகாரம் வளைவு இல்லாவிட்டால் இன்வெர்ட்டர் தாமதத்தை புறக்கணிக்கும் ஒரு காட்சி இது ஆனால் இங்கே கடிகாரம் வளைவு இருக்கும் கடிகார வளைவு காரணமாக இங்கே தாமதம் இருக்கும் C2 தாமதமாகும் இது இங்கே காட்டப்பட்டுள்ள வளைவாக இருக்கும் எனவே 0 முதல் 1 வரை செல்லும் கடிகாரம் மற்றும் 1 முதல் 0 வரை செல்லும் கடிகாரம் 2 தாமதமாகும் இது t இன்வெர்ட்டர் t iv மற்றும் v ஆகியவற்றுக்கு சமம் எனவே மொத்தம் t w இருக்குகிறது இதன் காரணமாக இது கழிகிறது எனவே குறைந்தபட்ச தாமதம் தேவை ஆனால் ஏற்கனவே கடிகாரம் தாமதமானது எனவே இந்த தாமதத்திற்குப் பிறகு இந்த t w எல்லாம் தாமதமாக வருவதைக் காணலாம் எனவே முதலில் இந்த கடிகாரம் வரும்போதெல்லாம் இந்த 3 தாமதங்கள் t ff அல்லது t su பிறகு வருகின்றன ஆனால் இரண்டாவது இந்த இன்வெர்ட்டர் தாமதத்திற்குப் பிறகு கணக்கிடத் தொடங்குகிறது ஏனெனில் இந்த t in தாமதத்திற்குப் பிறகு இந்த கடிகார விளிம்பு வருகிறது எனவே இந்த இரண்டாவது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அதிகபட்ச படி மற்றும் கழித்தல் குறைந்தபட்சம் t இன்வெர்ட்டர் ஆக மாறும் 2 காட்சிகள் உள்ளன இங்கே ஒரு OR வாயில் உள்ளது இது சமமாக இருக்கும் அமைவு நேரம் இது மிகவும் குறைவு எனவே கடிகாரம் வளைந்திருக்கும் போது இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த வகையான சுற்றுக்கு இது நிபந்தனைகளாக இருக்கும் அடுத்தது இதற்கு மாற்றாகும் அங்கு C1 தாமதமாகும் எனவே இங்கே ஒரு இன்வெர்ட்டரைச் செருகுவோம் C1 இல் நேர்மறையான விளிம்பும் C2 இல் எதிர்மறை விளிம்பும் வரும் போதெல்லாம் இரண்டும் ஒன்றாகத் தூண்டப்படும் என்று வைத்துக் கொள்வோம் அதே வழியில் கடிகாரம் வளைவு இல்லாவிட்டால் இந்த 3 இல் சிலவற்றை விட அதிகமாக அல்லது சமமாக இருக்கும் ஆனால் முன்பு கடிகாரம் இதுபோன்று வளைந்திருக்கும் இப்பொது கடிகாரம் வளைந்து கொடுக்கப்படவில்லை ஏனெனில் C1 தாமதமாகி வருவதை நீங்கள் கடிகார வளைவில் காணலாம் எனவே இப்போது என்ன நடக்கும் இந்த D2 வரப்போகிறது C2 விளிம்பில் இங்கு வருவது மொத்த t அமைவு நேரத்தைப் பெறவில்லை அது குறைவாக D2 பெறுகிறது இங்கே மட்டுமே நிலையானது இது t அமைப்பைக் காட்டிலும் குறைவான நேரத்திற்கு நிலையானதாக இருக்கிறது எனவே இங்கே பிழை உள்ளது எனவே இந்த சூழ்நிலையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் இவ்வளவு தாமதமாக இருக்கும் எனவே நாம் பூர்த்திசெய்ய வேண்டிய நிபந்தனை என்ன இப்போது இது முதலில் கணக்கிடப்படுகிறது பின்னர் நீங்கள் இதைக் கணக்கிடுகிறீர்கள் மேலும் இது தாமதமாகி வருவதால் எல்லாம் தாமதமாகிறது எனவே இது நிறைவடையும் வரை இதை நீங்கள் தொடங்க முடியாது எனவே இந்த இன்வெர்ட்டர் தாமதம் இங்கே சேர்க்கப்படும் எனவே யோசனை என்னவென்றால் 2 ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தால் ஒன்றன்பின் ஒன்றாக முதல் கடிகாரத்தை நீங்கள் தாமதப்படுத்தினால் மோசமான சூழ்நிலையாகும் உங்கள் மொத்த தாமத தேவை அதிகரிக்கிறது ஆனால் இரண்டாவது கடிகாரத்தை தாமதப்படுத்தினால் அது தலைகீழ் தாமதம் எதிர்மறை கழிக்கப்படுகிறது எனவே அந்த வழக்கில் கடிகாரத்திற்கு கூடுதல் தாமதத்திற்கு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை ஆகவே கடிகார சுழற்சியின் நேரத்தை உண்மையான மதிப்பீட்டிற்காகவும் ஒன்றை மேம்படுத்தவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில தாமதக் கணக்கீடுகள் இவை எனவே இவை சில எளிய கணக்கீடுகள் இப்போது சுருக்கமாக அதிகபட்ச கடிகார அதிர்வெண் கணக்கீட்டை பொதுவாக இப்படிப் பார்ப்பார்கள் எனவே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளது இடையில் ஒரு லாஜிக் நெட்வொர்க் உள்ளது மற்றொரு ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளது கடிகாரம் C1 மற்றும் C2 ஆகும் முதலில் C1 க்குப் பிறகு C2 வளைந்திருக்கும் அதாவது C2 தாமதமாகிறது எனவே முதலில் கடிகார அகல கால அளவு ஃபிளிப் ஃப்ளாப்பின் பரவல் தாமதத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் லாஜிக் நெட்வொர்க் அமைவு நேரத்தின் அதிகபட்ச தாமதத்திலிருந்து இந்த தாமதத்தை கழிக்க வேண்டும் இன்வெர்ட்டர் தாமதத்திற்குப் பிறகு c2 வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே t இன்வெர்டரை அழைக்கிறேன் ஆனால் அது மற்ற சுற்று என்றால் c1 தாமதமாகிறது பின்னர் c2 வருகிறது எனவே இங்கே C1 இல் ஒரு இன்வெர்ட்டர் உள்ளது பின்னர் t w அதிகரித்து வருகிறது அதாவது உங்கள் அதிர்வெண் குறைந்து கொண்டே இருக்கும் எனவே முதல் நேர்வு சிறந்தது உங்கள் அதிர்வெண் மேம்படுகிறது இரண்டாவது நேர்வு மோசமானது உங்கள் அதிர்வெண் குறைந்து வருகிறது எனவே இவை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில அளவுகோல்கள் கடிகார அதிர்வெண்ணை மேம்படுத்த நீங்கள் பின்பற்றலாம் இப்போது மற்றொரு எளிய சிறிய உதாரணம் உள்ளது இது போன்ற ஒரு நேரடி தொடர்பு ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பின் வெளியீட்டில் இருந்து மற்றொன்றுக்கு இருப்பதைப் போல c1 மற்றும் c2 க்கு இடையில் எவ்வளவு வளைவைத் தாங்க முடியும் என்று அறியப்படுகிறது c2 தாமதமான நேர்வு என்று வைத்துக்கொள்வோம் c2 பின்னர் வருகிறது எனவே இந்த c2 t su இன் தாமதத்திற்குப் பிறகு வருகிறது எனவே அமைக்கும் நேரத் தேவை உள்ளது c1 விளிம்பில் குறைந்தபட்ச அமைவு நேரம் மற்றும் அதற்குப் பிறகு வைப்பு நேரம் உள்ளது இது D2 இந்த பரப்புதல் தாமதத்தை அடையும் முன் இது நமது பரப்புதல் தாமதமாக இருக்கலாம் எனவே இந்த தாமதத்திற்குப் பிறகு மிக மோசமான நிலையில் என்ன நடக்கிறது இது தாமதம் இல்லாமல் இருந்தது ஆனால் அது தாமதமாகிவிட்டால் எல்லாம் வலதுபுறமாக மாறுகிறது c2 தாமதமாகிறது மேலும் தாமதமாகிறது இது சற்று தாமதமானது தாமதம் அதிகரித்து வருகிறது எனவே இந்த விளிம்பு இங்கே இந்த விளிம்பைத் தொடும் இது ஒரு வரம்புக்குட்பட்ட நேர்வு இதைத் தாண்டி ஒரு பிழை இருக்கும் இது மேலும் குறைக்கப்பட்டால் வைப்பு நேரத் தேவை மீறப்படும் எனவே இது போன்ற நிபந்தனையை நீங்கள் பெறுகிறீர்கள் t ff t h மற்றும் t sk மொத்தத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் உங்கள் பரப்புதல் தாமதம் இதை விட குறைவாக இருக்கக்கூடாது இந்த 2 இல் நிச்சயமாக t sk என்பது பிரச்சார தாமதமாக இருக்க வேண்டும் கழித்தல் t h அந்த வளைவை விட குறைவாக இருக்க வேண்டும் இந்த 2 மீறப்பட்டால் உங்கள் சரியான செயல்பாடு இடையூறு செய்யப்படுகிறதா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் மற்ற விஷயத்தில் c1 தாமதமாகிவிட்டால் உங்களுக்கு இதேபோன்ற நிலைமை இருந்தால் நீங்கள் இதேபோல் ஒரு கணக்கீடு செய்யலாம் எனவே நான் இதை உங்களிடம் விடுகிறேன் இவை C1 தாமதமாகி வரும் காட்சிகள் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு இடையேயான கூடுதல் தாமதம் ஒரு வளைவு கணக்கீட்டை எவ்வாறு பாதிக்கிறது என்ற கடைசி எடுத்துக்காட்டு இடையில் ஒரு மல்டிபிளெக்சர் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே இது போன்ற ஒரு காட்சியைக் கருத்தில் கொள்வோம் வளைவு c2 தாமதமானது வளைவு என்பது குறைந்தபட்ச பரப்புதல் தாமத நேரம் கழித்தல் வைப்பு நேரம் ஆகும் மொத்தம் t ff மைனஸ் t இது t sk மற்றும் மல்டிபிளெக்சரின் தாமதத்தையும் நீங்கள் சேர்க்கும்போது அந்த t ff பிளஸ் t max க்குப் பிறகு D2 மாறும் இரண்டாவது ஃபிளிப் ஃப்ளாப்பின் உள்ளீட்டுக்கு வரும்போது இது c2 க்கான வைப்பு நேரமாக இருக்கும் C to h குறைந்தபட்சம் வந்த பிறகு இந்த நேரத்தில் தரவு நிலையானதாக இருக்க வேண்டும் எனவே இரண்டாவது நிபந்தனை பல முறை குறைந்தபட்ச t ff பிளஸ் மல்டிபிளெக்சர் மைனஸ் t h மூலம் t h கழிக்கப்படும் எனவே இது போன்ற ஒரு சுற்றுக்கான சுருக்கங்களுக்கு நாம் ஏற்கனவே பேசிய 2 கேள்விகள் இவை எனவே நீங்கள் இந்த 2 சமன்பாடுகளையும் பயன்படுத்தலாம் மேலும் இந்த 2 திருப்தி அடைகிறதா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் இல்லையென்றால் அங்கே சில நேர மீறல்கள் உள்ளன எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் எனவே அடுத்த சொற்பொழிவிலும் கடிகாரம் பற்றி இன்னும் சில சிக்கல்களைப் பற்றி பேசுவோம்